மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் களங்கள் வாழ்த்துக்கள் மற்றும் தொகுதி 1 இன் பிரிவு 14 க்கு வரவேற்கிறோம் இது மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் களங்கள் தொடர்பான விரிவுரை யூனிட் 13 என்ற கடைசி அமர்வில் பொறியியலுக்கு குறிப்பிட்ட அறிவின் தன்மையைப் புரிந்துகொண்டு பொறியியல் அறிவின் வகைகளின் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொண்டோம் நீங்கள் வேறுபடுத்த விரும்பினால் பொறியியலின் குறிப்பிட்ட தன்மையை நீங்கள் காண விரும்பினால் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வின்சென்டி முன்மொழியப்பட்ட பொறியியல் அறிவின் வகைகளை ஒருவர் கவனிக்க வேண்டும் கடைசி யூனிட்டில் அதைத்தான் பார்த்தோம் மேலும் இந்த அலகு கற்றலில் மன உணர்வு களத்தின் தன்மையையும் முக்கியத்துவத்தையும் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் சைக்கோமோட்டர் களத்தின் தன்மையைப் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நம் கற்றலில் மன உணர்வு களத்திற்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை உலகளவில் ஒப்புக் கொண்டாலும் மன உணர்வு களத்தை கற்றலுடன் எவ்வாறு ஒருங்கிணைப்பது மற்றும் அறிவாற்றல் கற்றல் சரியாக நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது எங்களுக்கு இன்னும் முழுமையாகத் தெரியவில்லை சைக்கோமோட்டர் களத்தின் தன்மை குறைவாக ஆதிக்கம் செலுத்துகிறது அல்லது பொறியியல் படிப்புகளின் சூழலில் நீங்கள் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கூறலாம் இந்த மன உணர்வு டொமைன் மற்றும் சைக்கோமோட்டர் டொமைன் இரண்டையும் பார்ப்போம் இதில் சில துணை செயல்முறைகள் உள்ளன ஆனால் விவரங்களுக்குள் நுழைவதற்கு நாம்எந்த முயற்சியும் எடுக்கவில்லை மற்றும் மன உணர்வு கற்றல் மற்றும் சைக்கோமோட்டர் கற்றலுக்கான விளைவுகளை எழுத முயற்சிக்கிறோம் ஆனால் எந்தவொரு பொறியியல் பாடநெறியின் ஆசிரியரும் மன உணர்வு டொமைன் மற்றும் சைக்கோமோட்டர் டொமைனின் பங்கைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் மேலும் சாத்தியமான இடங்களில் மன உணர்வு கற்றல் தொடர்பான நடவடிக்கைகள் ஆசிரியரால் இணைக்கப்பட வேண்டும் இது மாணவரின் கற்றல் தரத்தை பெரிதும் மேம்படுத்தும் இந்த இரண்டு விளைவுகளை நாம் இங்கே உரையாற்றுவோம் இப்போது நாம் பயன்படுத்தும் சொல் அறிவாற்றல் அல்லாத காரணிகளாகும் அதாவது மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் ஆகிய இரண்டையும் குறிக்கிறது மேலும் நீங்கள் ஆன்மீக களத்தை கூட சேர்க்க விரும்பினால் அதில் செயல்படும் காரணிகள் அறிவாற்றல் அல்லாத காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன பள்ளிக் கல்வியிலிருந்து உயர் கல்வி வரை அறிவாற்றல் அல்லாத காரணிகளின் பங்கை ஆராய்வதில் விரிவான ஆராய்ச்சி உள்ளது இப்போது வரை கல்வி செயல்முறை மற்றும் வேலைவாய்ப்பு திறன் ஆகியவற்றில் அறிவாற்றல் அம்சங்களை விட அறிவாற்றல் அல்லாத காரணிகள் மற்றும் திறன்கள் சமமாக அல்லது மிக முக்கியமானவை என்பதை ஆராய்ச்சி காட்டுகிறது அறிவாற்றல் அல்லாத காரணிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடிந்தால் என்ன நடக்கிறது என்பதை மறுபரிசீலனை செய்ய நாம் அறிவாற்றல் மட்டத்தில் சிறப்பாகக் கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் இது எங்கள் வேலைவாய்ப்பு திறனை பெரிதும் மேம்படுத்தும் இந்த அறிவாற்றல் அல்லாத காரணிகள் யாவை மீண்டும் இவை சில குறிப்பான பெயர்கள் அவசியமான பெயர்கள் அல்ல ஆனால் கட்டம் உறுதியான தன்மை ஆர்வம் அணுகுமுறை சுய கருத்து சுய செயல்திறன் பதட்டத்தை சமாளிக்கும் உத்திகள் உந்துதல் விடாமுயற்சி நம்பிக்கை ஆகியவை பெரும்பாலும் அறிவாற்றல் அல்லாத காரணிகள் என குறிப்பிடப்படுகின்றன நாம் மன உணர்வு களமாக அழைக்கும் இதில் இந்த காரணிகள் அடங்கும் இப்போது மன உணர்வு டொமைனைப் புரிந்துகொள்வது பெரும்பாலும் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது மேலும் இது வழக்கமாக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் பொருள்கள் நடத்தைகள் கொள்கைகள் அல்லது சூழ்நிலைகளுக்கு நேர்மறை அல்லது எதிர்மறை எதிர்வினை வடிவத்தில் காட்டப்படும் இது வலுப்படுத்தப்பட்டுள்ளது இது மூளையின் தற்போதைய புரிதலால் சரிபார்க்கப்பட்டது எப்போது நீங்கள் ஒரு நிகழ்வில் இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு பொருளைப் பார்க்கிறீர்கள் அல்லது நீங்கள் பார்க்கும் எதையும் மூளை கம்பி செய்யப்படுவது சுரப்பியின் அமிக்டாலாவில் ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான எதிர்வினை உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படும் பகுதிகளைக் கொண்டுள்ளது அதாவது உங்கள் நினைவு பங்கேற்பு இல்லாமல் மூளை ஏதேனும் நடந்தால் அதற்கு எதிர்மறையான அல்லது நேர்மறையான எதிர்வினை இருக்கும் அது அதை சேமிக்கிறது அதாவது ஒவ்வொரு முறையும் இதேபோன்ற நிகழ்வு நிகழும்போது அதே நேர்மறை அல்லது எதிர்மறை எதிர்வினை நமது நனவான பகுதிக்குள் வருகிறது மேலும் இது மன உணர்வு களம் அத்தகைய மேலாதிக்க விளைவைக் கொண்டிருப்பதற்கான காரணமாகும் மன உணர்வு நடத்தைகள் மாறுபட்ட அளவிலான உணர்வுகளுடன் சேர்ந்து தனித்துவமான "அணுகுமுறை" அல்லது "தவிர்ப்பு" முன்கணிப்புகளை பிரதிபலிக்கின்றன அதாவது இந்த உணர்வுகள் என்ன செய்கின்றன என்றால் அது அணுகுமுறையின் வடிவத்தில் பிரதிபலிக்கிறது அதாவது நான் பங்கேற்க தயாராக இருக்கிறேன் தவிர்த்தல் என்பது குறிப்பிட்ட ஒன்றைத் தவிர்க்க முயற்சிக்கிறேன் ஆகவே வகுப்பறையில் வழங்கப்படும் விஷயங்களுக்கு நாம் வினைபுரியும் விதத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நேர்மறை மற்றும் எதிர்மறை எதிர்வினைகளின் இந்த குவிப்பு எவ்வாறு நிகழ்கிறது சுற்றுச்சூழலுடன் தொடர்புகொள்வதில் ஒரு நபரின் கடந்தகால அனுபவம் ஏனென்றால் பிறந்த காலத்திலிருந்தே ஒரு நபர் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்கிறார் அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அது நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பது முத்திரை குத்தப்படுவதைத் தொடர்கிறது இதுதான் பாதிப்புக்குரிய பதில்களின் தன்மையையும் நோக்கத்தையும் தீர்மானிக்கிறது எந்த நேரத்திலும் நீங்கள் இதையெல்லாம் செயல்தவிர்க்க முடியாது எனவே நீங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் அல்லது உங்கள் கற்றல் இலக்குகளை அடைய அவர்களைச் சுற்றி வேலை செய்ய வேண்டும் மேலும் உணர்ச்சிகரமான களங்கள் உணர்ச்சிகள் அணுகுமுறைகள் பாராட்டுகள் ரசித்தல் பாதுகாத்தல் மதித்தல் மற்றும் ஆதரித்தல் போன்ற மதிப்புகளுடன் தொடர்புடையது உணர்ச்சி ஒரு மேலாதிக்க பாத்திரத்தை வகிப்பதை நாம் காண்போம் உண்மையில் இந்த நான்கும் ஒன்றுடன் ஒன்று விளங்குவது இல்லை ஒன்று மற்றொன்றைச் சார்ந்தது ஒன்று மற்றொன்றுக்கு வழிவகுக்கும் விழிப்புணர்வு ஆர்வம் கவனம் அக்கறை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் அணுகுமுறைகளைக் குறிப்பதன் மூலம் மன உணர்வு நடத்தைகள் நிரூபிக்கப்படுகின்றன நீங்கள் ஒரு நேர்மறையான மன உணர்வு நடத்தை என்றால் அது குறித்த விழிப்புணர்வாக முதலில் பிரதிபலிக்கிறது ஏதாவது வழங்கப்படும்போது நீங்கள் முதலில் செவிமடுப்பீர்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் சில சமயங்களில் கவலைப்படுவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் எனவே பாதிப்புக்குரிய நடத்தைகள் இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றன மற்றவர்களுடனான தொடர்புகளில் கேட்பதற்கும் பதிலளிப்பதற்கும் இது திறனைக் காட்டுகிறது கொடுக்கப்பட்ட சூழ்நிலை மற்றும் ஆய்வுத் துறைக்கு பொருத்தமான அந்த மனப்பான்மை பண்புகள் அல்லது மதிப்புகளை நிரூபிக்கும் திறன் வெறுப்பு அணுகுமுறை மதிப்பு நம்பிக்கை உணர்வு ஆர்வம் மற்றும் பாராட்டு சொற்களைப் பயன்படுத்துவது போன்ற சொற்களால் அடையாளம் காணப்படுகிறது நீங்கள் மாணவர் மட்டத்தில் கூட பார்த்தால் இந்த வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறோம் உதாரணமாக நீங்கள் பொறியியல் அல்லது வேறு எந்த இடத்திலும் எடுத்தால் நல்ல அல்லது கெட்ட பொருள் போன்ற எதுவும் இல்லை ஒரு பொருள் ஒரு பொருள் ஆனால் நாம் ஒரு பொருளை விரும்புகிறோம் அல்லது விரும்பவில்லை என்று கூறுகிறோம் அல்லது நாமும் உணர்கிறோம் அறிவாற்றலுடன் ஒன்றும் செய்யாத விஷயத்தைப் பற்றிய எங்கள் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ஏனென்றால் எல்லா பாடங்களும் ஒரே அர்த்தத்தில் முக்கியமானவை அவை பொருத்தமானவை எனவே சுற்றுச்சூழலுடன் தொடர்புகொள்வதற்கான நமது கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் நாம் உருவாகிறோம் வார்த்தையைப் பயன்படுத்துவதன் மூலம் நமது மன உணர்வு பதில்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் இந்த விஷயத்தை நான் விரும்பவில்லை என்று நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன் அல்லது இது போன்ற விஷயத்தை விரும்புகிறேன் நாம் அனைவரும் அதைச் செய்கிறோம் அது மன உணர்வு பதிலாகும் இப்போது மன உணர்வு களத்தின் பல வகைதொகுப்பியல்கள் உள்ளன முதலாவது ஒன்றை கிராத்வோலின் குழு 60 களின் முற்பகுதியில் வழங்கியது இவை பெறுதல் பதிலளித்தல் மதிப்பு ஒழுங்கமைத்தல் மற்றும் சிறப்பியல்பு தோராயமாக சொன்னால் பெறுதல் என்பது உங்களுக்கு ஏதாவது வழங்கப்படும்போது நீங்கள் ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் பெறுகிறீர்கள் நாங்கள் குறிப்பாக அக்கறை கொள்ளாத ஒரு சொற்பொழிவில் ஏதேனும் ஒரு தலைப்பைக் கேட்கும்போது அந்தத் தகவல் நம்மிடம் கூட வர அனுமதிக்காத அந்த கட்டத்தில் நீங்கள் கண்டு கொள்ளவில்லை அந்த தகவலை நாம் பெறவில்லை நாம் நம்மைத் தடுக்கிறோம் அடுத்த கட்டம் நாம் விரும்பினால் அதற்கு பதிலளிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு கேள்வி இருந்தால் ஏதாவது கேட்கப்பட்டால் நாம் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் பின்னர் சில பதில்களுக்குப் பிறகு அதில் சில மதிப்பைக் காணலாம் நீங்கள் ஒரு மதிப்பை இணைக்கிறீர்கள் அதாவது இது உங்களுக்கு சுவாரஸ்யமானது அல்லது உங்களுக்கு பொருத்தமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நீங்கள் ஒழுங்கமைத்ததை மேலும் தொடர்ந்தால் இந்த மதிப்பு என்னவாகும் அதாவது உங்கள் தற்போதைய நிலைக்கு அதன் பொருத்தத்தை நீங்கள் பகுத்தறிவு செய்கிறீர்கள் இந்த புதிய மதிப்புகளை நீங்கள் இருக்கும் மதிப்பு அமைப்பில் ஒருங்கிணைக்கத் தொடங்குவீர்கள் மேலும் உங்கள் முந்தைய மதிப்புகளுடன் பகுத்தறிவு மற்றும் தொடர்புபடுத்தத் தொடங்குவீர்கள் அடுத்த உயர் மட்டமானது உங்களுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது புதிய மதிப்பு கட்டமைப்பால் நீங்கள் செயல்படவும் இணைக்கவும் தயாராக உள்ளீர்கள் தோராயமாக இதுதான் மன உணர்வு களத்தின் வகைபிரித்தல் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் விரிவான வகைபிரித்தல் உள்ளது பியர்ஸ் மற்றும் கிரே ஆகியோரால் வழங்கப்பட்டது இந்த ஆறு நிலைகளும் மீண்டும் மீண்டும் கிராத்வோலின் Krathwohl's வகைபிரிப்பைப் போலவே உள்ளன இங்கே முதல் கட்டம் உணர்வது மேலும் இது மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு துணை செயல்முறைகள் உணர்ச்சிபூர்வமான உள்வைப்பு மற்றும் பதில் அமைப்பு இந்த இரண்டும் முற்றிலும் உள் மற்றும் அவை எந்தவொரு பாதிப்புக்குரிய நடத்தையிலும் உடனடியாக விளைவிப்பதில்லை அதாவது உணர்ச்சிபூர்வமான உள்வைப்பு என்பது உணர்ச்சிகரமான தகவல்களைக் கொண்டுள்ளவை எதுவாக இருந்தாலும் அது உணர்ச்சிபூர்வமாக பொருத்தப்பட்டுள்ளது நீங்கள் நேராக அலட்சியமாக இருந்தால் சில நேரங்களில் நாங்கள் கூட உணர மாட்டோம் நீங்கள் கேட்கும் சில சொற்களை எழுதுங்கள் உங்களுக்கு விருப்பமில்லை என்று நீங்கள் கூறலாம் பின்னர் உங்கள் பதில்களை மூடிவிடுவீர்கள் எனவே முதல் விஷயம் உணர்ச்சிபூர்வமான பொருத்துதல் பின்னர் நீங்கள் அதை அமைத்துக்கொள்கிறீர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கு உங்களை தயார்படுத்துங்கள் நீங்கள் எதிர்வினை எதிர்வினை என்றால் நீங்கள் இப்போது உணர்ச்சிவசப்படுகிறீர்கள் அதாவது நீங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம் பின்னர் அந்த உணர்ச்சியை அடையாளம் காணலாம் உணர்ச்சிவசப்பட்ட பிறகு இங்குதான் சில அறிவாற்றல் செயல்பாடு அதனுடன் தொடர்புடையது நீங்கள் அடையாளம் காணத் தொடங்கியதும் அந்த உணர்ச்சியைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் நீங்கள் முதலில் அபிவிருத்தி செய்வதை உறுதிப்படுத்தும் மற்ற கட்டம் உங்களிடையே உள்வாங்குவதில்லை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் நீங்கள் பெற்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் ஒரு செயற்கை அணுகுமுறையை வளர்த்துக் கொள்கிறீர்கள் ஆமாம் அது முக்கியமானதாக இருக்கலாம் அதை ஒரு வகையான விஷயமாகப் பார்க்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்த பிறகு முக்கியமானதாகக் கருதப்படும் நீங்கள் இப்போது அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எடுத்துக்கொள்வது நிலையான அணுகுமுறையாக கருதப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இதேபோன்ற நிகழ்வை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதே அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறீர்கள் அது இன்னும் இயல்பானதல்ல அது போன்ற சில சந்திப்புகளுக்குப் பிறகு நீங்கள் தொடர்ந்து அணுகுமுறையைக் காட்டியிருக்கிறீர்கள் பிறகு நீங்கள் பகுத்தறிவைத் தொடங்குகிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் அது முக்கியமானது என்பதை நீங்கள் இப்போது நம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த உயர் மட்ட அறிவாற்றல் செயல்பாடு என்று நீங்கள் பகுத்தறிவு செய்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் நீங்கள் மதிப்புகளை ஆராய்ந்து பின்னர் மதிப்புகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த இரண்டு உடனும் அவற்றிற்கு தொடர்புடைய அதிக அறிவாற்றல் நடவடிக்கைகள் உள்ளன பின்னர் உங்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போது தீர்ப்பளிக்கவும் உதாரணமாக நான் இதை ஏன் ஏற்றுக்கொண்டு அதை எனது ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என் மனநிலையை நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் முதலில் சில மதிப்பு அளவுகோல்களை நிறுவி பின்னர் தீர்ப்பளிக்கவும் தீர்ப்பின் பின்னர் நீங்கள் அதை உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அதன் பிறகு அடுத்த கட்டம் பாதிப்பை உருவாக்குகிறது இதன் பொருள் என்னவென்றால் புதிய மதிப்புகள் தற்போதுள்ள நமது மதிப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் ஒருங்கிணைக்கும் விதம் உங்களை முற்றிலும் மாறுபட்ட மனநிலைக்கு இட்டுச் செல்லக்கூடும் இங்கே நீங்கள் மிக உயர்ந்த மட்டத்தை தூண்டுதல் நுண்ணறிவு என்று அழைக்கிறீர்கள் அறிவாற்றல் களத்தில் உதாரணமாக பியர்ஸ் மற்றும் கிரே ஆகியோர் மிக உயர்ந்த அம்சத்தை அழைக்கிறார்கள் மிக உயர்ந்த அறிவாற்றல் நிலை உருவாக்கப்படுகிறது எனவே இங்கே அது மன உணர்வு உருவாக்கம் நீங்கள் விஷயங்களைப் பார்க்க ஒரு புதிய வழியை உருவாக்குகிறீர்கள் இப்போது அதே வகைபிரித்தல் மன உணர்வு களத்தையும் உணர்ச்சி நுண்ணறிவின் படி வேறு வழியில் பார்க்க முடியும் இது கடந்த 20 25 ஆண்டுகளாக இப்போது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிவிட்டது ஒருவரின் உணர்ச்சிகளை அறிவது போன்ற எளிய சொற்கள் முந்தையதை நாம் உணர்ந்தோம் எதிர்வினையாற்றுகிறோம் இந்த இரண்டு செயல்களும் ஒருவரின் சொந்த உணர்ச்சிகளை அறிவது என்று நீங்கள் கூறலாம் ஒருவரின் உணர்ச்சிகளை அறிந்து நீங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்க வேண்டும் உதாரணமாக இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்கல்வியைப் பொறுத்தவரை அவசியம் தேவைப்படாத அடிப்படை திறமைகளில் ஒன்றாகும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதைச் செய்ய முடிந்தால் உங்கள் மன உணர்வு நடத்தை மிகவும் மேம்படும் ஒருவர் தனது சொந்த உணர்ச்சிகளை அறிவது அதாவது நான் தற்போது சோகமாகவோ கோபமாகவோ அல்லது வேறு ஏதேனும் உணர்ச்சியை உணர்கிறேன் என்பதை ஒருவர் தனக்குத்தானே ஒப்புக் கொள்ள வேண்டும் முதலில் நான் அப்படி உணர்கிறேன் என்பதை நானே ஒப்புக் கொள்ள வேண்டும் ஆனால் நான் அதைப் பற்றி கூட அறிந்திருக்கவில்லை என்றால் என் சொந்த உணர்ச்சியைக் கூட எனக்குத் தெரியாவிட்டால் எனது எதிர்வினைகள் அல்லது செயல்பாடுகளில் எனக்கு கட்டுப்பாடு இல்லை பின்னர் ஒரு உணர்ச்சியை நிர்வகிக்கும் எல்லோரும் அனுபவிக்கும் பொதுவான உணர்ச்சிகளில் ஒன்று கோபம் கோபத்தை எவ்வாறு நிர்வகிப்பது முதல் விஷயங்களில் ஒன்று கோபத்திற்கு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையைப் பொறுத்து ஒருவர் உங்களிடம் உள்ள தேர்வுகளைச் செய்ய முடியும் நீங்கள் நிலைமையைக் கட்டுப்படுத்தினால் நீங்கள் எப்போதுமே கோபமாக இருந்தால் என்ன நடக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபப்படும்போது நீங்கள் யூகிக்கக்கூடிய விதத்தில் நடந்துகொள்கிறீர்கள் மேலும் நீங்கள் யூகிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டால் உங்களை சுற்றி உள்ளார்கள் உங்களை சுரண்டலாம் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக உணர்ச்சிகளை நிர்வகிப்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ அல்லது உங்களிடம் உள்ள தொழிலிலோ இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் பெரிதும் உதவும் அடுத்த கட்டம் தன்னைத் தானே ஊக்குவிப்பதும் பின்னர் மற்றவர்களில் உணர்ச்சிகளை அங்கீகரிப்பதும் ஆகும் அதுதான் அடுத்த நிலை திறன் மற்றவர்களில் உள்ள உணர்ச்சிகளை என்னால் அடையாளம் காண முடியுமா மற்றவர்களிடமிருந்து உணர்ச்சிகளை என்னால் அடையாளம் காண முடிந்தால் மற்றவர்களுடனான உறவை என்னால் சிறப்பாக கையாள முடியும் எனவே இந்த பரிமாணத்தில் ஆர்வமுள்ளவர்கள் உணர்ச்சி நுண்ணறிவு பற்றிய பிரபலமான புத்தகத்தைப் பார்க்கலாம் மன உணர்வு களத்திற்கான அறிவாற்றல் மட்டத்தில் சில செயல் வினைச்சொற்கள் உள்ளன இவை சில சொற்கள் ஆனால் நீங்கள் இன்னும் பலவற்றைச் சேர்க்கலாம் ஏற்றுக்கொள் முயற்சி சவால் பாதுகாத்தல் தகராறு சேர நீதிபதி பாராட்டு கேள்வி பகிர்வு ஆதரவு தன்னார்வத் தொண்டு போன்றவை அவற்றில் சில அறிவாற்றல் வகைகளைப் போல இருக்கலாம் ஏனெனில் செயல் வினைச்சொற்களைப் பொறுத்தவரை இதுபோன்ற மற்றும் அத்தகைய செயல் வினைச்சொல் இந்த மன உணர்வு துணைப்பிரிவு அல்லது இந்த அறிவாற்றல் துணைப்பிரிவு மற்றும் பலவற்றை மட்டுமே சேர்ந்தது என்று நாம் மிகவும் துல்லியமாக சொல்ல முடியாது இப்போது சைக்கோமோட்டர் களத்திற்கு வருவது அதில் உடல் இயக்கம் ஒருங்கிணைப்பு மற்றும் மோட்டார் திறன் பகுதிகளின் பயன்பாடு ஆகியவை அடங்கும் நாம் குறிப்பாக ஆரம்ப பள்ளி வயதில் அல்லது பாலர் வயதில் கூட ஈடுபட்டுள்ளோம் குழந்தைகளுக்கு மோட்டார் திறன்களைப் பயிற்றுவிக்க வேண்டும் திறன்களின் வளர்ச்சிக்கு வெளிப்படையாக பயிற்சி தேவைப்படுகிறது நடக்கக் கற்றுக்கொள்வது கூட நிறைய பயிற்சி தேவை நிற்க கற்றுக்கொள்வது பயிற்சி தேவை ஓடுவதற்கு நிறைய பயிற்சி தேவை எனவே திறன்கள் வேகம் துல்லியம் தூரம் நடைமுறைகள் அல்லது செயல்படுத்தும் நுட்பங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிடப்படுகின்றன ஆனால் இப்போது நாங்கள் எங்கள் பொறியியல் திட்டங்களை நடத்தும் விதத்தில் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான படிப்புகள் உள்ளன அங்கு சைக்கோமோட்டர் நடவடிக்கைகளின் பங்கு மையமாகவோ அல்லது முக்கியமானதாகவோ மாறும் அதாவது பொறியியல் மாணவர்கள் திறன்களை வளர்த்துக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை உங்கள் லேத்தை மிகத் துல்லியமாக இயக்குவதற்கும் தேவைப்படும் துல்லியமான கூறுகளைத் திருப்புவதற்கும் அல்லது சரியாக சாலிடரை எவ்வாறு அறிவது என்று எங்களுக்குத் தெரியப்படுத்துவதற்கும் நாம் அனுமதிக்கிறோம் ஆனால் வேகத்தையும் துல்லியத்தையும் அடைய நாம் எதிர்பார்க்கவில்லை சரி ஆகவே தற்போது வழங்கப்படும் பொறியியல் திட்டங்களில் சைக்கோமோட்டர் நடவடிக்கைகளின் பங்கு குறைவாகவே உள்ளது ஆனால் இந்த நடவடிக்கைகள் முக்கியமானவை மற்றும் நிச்சயமாக நாடக நிகழ்ச்சிகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஏனெனில் ஒருவர் செயல்பட வேண்டும் எனவே முகபாவனைகள் முதல் உங்களுக்கு தேவையான உடல் அசைவுகள் வரை உங்களுக்குத் தேவை உதாரணமாக இசை ஓவியம் விளையாட்டு மருத்துவம் நர்சிங் பல் மருத்துவம் அவசர மருத்துவ சேவைகள் போன்றவை அனைத்தும் சைக்கோமோட்டர் நடவடிக்கைகளில் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றன இப்போது சைக்கோமோட்டர் டொமைனின் வகைபிரிப்பை முன்மொழிந்த சிம்ப்சனின் குழுவை முதலில் முன்மொழிந்த சிம்ப்சன் அவர்கள் ஏழு துணைப்பிரிவுகளைக் கொடுத்தனர் கருத்து தொகுப்பு வழிகாட்டப்பட்ட பதில் பொறிமுறை சிக்கலான வெளிப்படையான பதில் தழுவல் தோற்றம் நாம் இதை கடந்து செல்ல மாட்டோம் நாம் மீண்டும் சைக்கோமோட்டர் டொமைனின் பியர்ஸ் கிரே வகைபிரிப்பைக் காண்போம் மேலும் நீங்கள் பார்ப்பது போல் இது மன உணர்வு டொமைனின் பியர்ஸ் மற்றும் கிரே வகைப்பாட்டையும் ஒத்ததாகவே இயங்குகிறது முதல் விஷயம் உணர்ச்சி பரிமாற்றம் பிசியோ செயல்பாட்டு பராமரிப்பு பின்னர் உடல் வெளியீடுகளை செயல்படுத்துகிறது யாராவது காட்டினால் ஒரு டேபிள் டென்னிஸ் அல்லது ஒரு டென்னிஸ் விளையாட்டில் ஒரு மட்டையை எப்படிப் பிடிப்பது என்று சொல்லலாம் எனவே முதலில் நீங்கள் அந்த நிலையில் மட்டையை வைத்திருக்க முடியும் பின்னர் மிமிக்ரி ஒரு பந்தை எப்படி அடிக்க வேண்டும் என்று யாரோ காட்டுகிறார்கள் பந்து எப்படி வருகிறது என்பதைப் பொறுத்து அதில் வெவ்வேறு இயக்கங்களைக் காட்டுகிறார் எனவே நீங்கள் அந்த செயலைப் பிரதிபலிக்கிறீர்கள் அந்த நடைமுறைக்குப் பிறகு நீங்கள் வேண்டுமென்றே உங்கள் இயக்கங்களை மாதிரியாகக் காட்டுகிறீர்கள் நீங்கள் இயக்க உங்களுக்குச் சொல்லப்பட்ட வழியை நீங்கள் இயக்கத் தொடங்குகிறீர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடத் தொடங்குகிறீர்கள் இது செயல்பாட்டு இயக்கம் பின்னர் உங்கள் இயக்கத்தின் திறனை அதிகரிக்கத் தொடங்குகிறது பின்னர் நீங்கள் திட்டமிடுவீர்கள் அதாவது நீங்கள் உங்கள் சொந்த திறமையை ஆராய்ந்து உங்கள் திறமைகளைத் தேர்ந்தெடுங்கள் பின்னர் நீங்கள் சில செயல்திறன் அளவுகோல்களை அமைத்து பின்னர் உங்கள் சொந்த செயல்திறனை தீர்மானிக்கிறீர்கள் உங்கள் சொந்த செயல்திறனை நீங்கள் தீர்மானிக்க முடியும் சைக்கோமோட்டர் உருவாக்குவது என்ன நடக்கிறது என்றால் வெவ்வேறு திறன்களை இணைப்பதன் மூலம் நீங்களே வளர்த்துக் கொள்கிறீர்கள் இதுபோன்ற செயல்திறன் நுண்ணறிவைப் பெறுவீர்கள் இது உங்கள் செயலை முற்றிலும் வேறுபட்ட வழியில் செயல்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடிகர்கள் அவர்கள் உணர்ச்சிவசப்படும் விதத்தில் அவர்களின் சொந்த தனித்துவமான ஒன்று இருப்பதாக நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே உணர்ச்சி ஒவ்வொரு நல்ல நடிகரும் சற்றே வித்தியாசமான விதத்தில் வெளிப்படுத்தும் ஒரு கோபம் அல்லது சோகம் அல்லது மகிழ்ச்சியைச் சொல்வோம் மக்கள் இன்னும் விரும்புவார்கள் எனவேதான் நீங்கள் சைக்கோமோட்டர் உருவாக்கம் என்று அழைக்கலாம் சைக்கோமோட்டர் களத்தின் சில எளிய செயல் வினைச்சொற்கள் வளைக்கவும் புரிந்து கொள்ளவும் கையாளவும் செயல்படவும் அடையவும் ஓய்வெடுக்கவும் சுருக்கவும் நீட்டவும் எழுதவும் வேறுபடுத்தவும் வெளிப்படுத்தவும் திறமையாகவும் பலவற்றையும் செய்யுங்கள் நாம் சைக்கோமோட்டர் டொமைனை மிகச் சுருக்கமாக மட்டுமே பார்க்கிறோம் ஏனென்றால் நமது அடுத்தடுத்த அலகுகளில் நாங்கள் செயல் வினைச்சொற்களில் அதிக கவனம் செலுத்த மாட்டோம் ஏனெனில் சைக்கோமோட்டர் நடத்தை முக்கியத்துவம் பெறத் தொடங்கும் படிப்புகளை நாங்கள் கையாள்வதில்லை சுருக்கமாக அறிவாற்றல் மன உணர்வு மற்றும் நடவடிக்கைகள் வகைபிரிப்பில் நாம் கண்டது போல் ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக இல்லை முந்தைய பகுதியில் உயர்ந்த மட்டத்தில் இந்த மூன்று செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க முடியும் என்று விளக்கினோம் ஒரு உயர் வகுப்பு இசைக்கலைஞர் அல்லது ஒரு நடனக் கலைஞரைப் போல நாங்கள் காட்டிய எந்தவொரு செயலையும் எடுத்துக் கொள்ளுங்கள் மூன்று களங்களிலும் அவர்களுக்கு நடவடிக்கைகள் இருக்கும் நாங்கள் செய்ய விரும்பும் மற்றொரு கருத்து அதிக அளவிலான மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் செயல்பாடுகள் மேலும் மேலும் அறிவாற்றல் செயல்பாடுகளை உள்ளடக்கியது உயர் மட்ட பாதிப்பு நடவடிக்கைகள் தூய்மையான பாதிப்பு நடவடிக்கைகள் அல்ல அறிவாற்றல் தீர்ப்புகள் மற்றும் பலவற்றின் அறிவாற்றல் செயலாக்கத்தை அவை உள்ளடக்குகின்றன எனவே உயர் நிலை மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் நடவடிக்கைகள் மேலும் மேலும் அறிவாற்றல் செயல்முறைகளை உள்ளடக்கும் பொறியியல் படிப்புகளில் அறிவாற்றல் நடவடிக்கைகளில் மன உணர்வு கூறுகளை ஒருங்கிணைப்பதில் இந்த சார்புநிலைகளுக்கு இப்போது அறிவுறுத்தல் கவனம் செலுத்த வேண்டும் இது இன்னும் ஒரு கலை நல்ல ஆசிரியர்கள் அதை உள்ளுணர்வாக செய்யலாம் எடுத்துக்காட்டாக உங்கள் மாணவர்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வைப்பது எப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு சிறிய கதையை உருவாக்க விரும்பலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்றைச் செயல்படுத்தலாம் அல்லது ஆர்வத்தைத் தூண்டும் ஒரு வீடியோவைக் காண்பிப்பீர்கள் அதன் கவனத்தைப் பெறுவீர்கள் கவனத்தை ஈர்ப்பது ஒரு பயனுள்ள செயலாகும் மேலும் நல்ல ஆசிரியர்கள் உண்மையில் தங்கள் சொந்த வழியைக் கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இல்லாமல் இருக்கலாம் இந்த களங்களைப் பற்றி அறிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுணர்வாக அவர்கள் மன உணர்வு களத்தில் இந்தச் செயல்பாட்டைச் செய்கிறார்கள் இப்போது நாம் பார்ப்போம் மூன்று களங்களும் இங்கு நான் முன்னர் குறிப்பிட்ட கருவி கருத்து வரைபடத்தைப் பயன்படுத்தி வரைபடமாக வழங்கப்படுகின்றன கற்றலில் அறிவாற்றல் களம் மன உணர்வு டொமைன் சைக்கோமோட்டர் டொமைன் உள்ளிட்ட களங்கள் உள்ளன மேலும் நிறைவு பெறுவதற்கு ஆன்மீக டொமைனை உள்ளடக்குவோம் அறிவாற்றல் களமானது இப்போது வரை நாம் கண்ட அனைத்து விரிவுரைகளிலும் செயல்முறைகள் படிநிலையாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன உருவாக்குகின்றன மதிப்பீடு செய்கின்றன பகுப்பாய்வு செய்கின்றன விண்ணப்பிக்கின்றன புரிந்துகொள்கின்றன நினைவில் கொள்கின்றன நினைவில் கொள்ளுதல் மிகக் குறைந்த நிலை இதேபோல் அறிவாற்றல் களத்தில் அறிவு வகைகள் உள்ளன உண்மை அறிவு கருத்தியல் அறிவு நடைமுறை அறிவு மற்றும் மெட்டா அறிவாற்றல் அறிவு ஆகியவை இதில் அடங்கும் இந்த நான்கிற்கு வெளியே பொறியியல் தொடர்பான சில பிரிவுகள் உள்ளன அவற்றில் அடிப்படை வடிவமைப்பு கருத்துக்கள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நடைமுறை கட்டுப்பாடுகள் மற்றும் வடிவமைப்பு கருவிகள் ஆகியவை அடங்கும் மன உணர்வு டொமைனுக்கு வருவது முக்கிய வகைகளைக் கொண்டுள்ளது அங்கு பியர்ஸ் மற்றும் கிரே ஆகியோரால் வழங்கப்பட்ட ஆறு வகைகளையும் நாம் இங்கு சேர்த்துள்ளோம் மேலும் உணர்ச்சி நுண்ணறிவை எளிதாக்குவதன் மூலம் உரையாற்றப்படுகிறது இது இந்த ஐந்தையும் சொந்த உணர்ச்சிகளை அறிந்து கொள்வதிலிருந்து உறவுகளைக் கையாள்வது வரை அடங்கும் இந்த ஆறு நிலைகளில் கிரே மற்றும் பியர்ஸ் வழங்கியபடி சைக்கோமோட்டர் டொமைனில் மீண்டும் பிரிவுகள் உள்ளன தற்செயலாக பியர்ஸ் மற்றும் கிரே ஆகியோர் அறிவாற்றல் களத்தையும் ஆறு வகைகளாகப் பார்க்க விரும்பினர் எனவே அவர் அல்லது அவர்கள் மூன்று களங்களையும் தலா ஆறு என வைத்திருக்க விரும்புகிறார்கள் சரியா அது மன உணர்வு சார்ந்தது என்று தோன்றுகிறது ஆனால் அவை நேரடியாக அறிவு வகைகளை உரையாற்றுவதில்லை அவை ஒவ்வொன்றிலும் ஆறு செயல்முறை மட்டுமே உள்ளன இந்த பல துணை செயல்முறைகள் உட்பட ஒவ்வொன்றிலும் துணை செயல்முறைகள் உள்ளன நிறைவு செய்வதற்கு ஆன்மீக டொமைன் வெளிப்படையாக மிகவும் சர்ச்சைக்குரியது என்பதால் ஒவ்வொருவரும் அதைப் பார்க்க தங்கள் சொந்த வழியைக் கொண்டிருக்க வேண்டும் ஆன்மீக டொமைன் அடையாளம் மற்றும் ஒருமைப்பாட்டால் வகைப்படுத்தப்படுகிறது நாம் அதை விட்டுவிடுவோம் இதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்வீர்கள் இப்போது இதற்கான பணிகள் உங்களுக்குத் தெரிந்த படிப்புகளிலிருந்து ஆறு மன உணர்வு நிலைகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்தைக் கொடுங்கள் நீங்கள் அறிந்த எந்த பாடத்திட்டத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து மன உணர்வு ஒவ்வொன்றிற்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உங்கள் பாடத்திட்டத்துடன் எந்த வகையில் தொடர்புபடுத்தலாம் உங்களுக்குத் தெரிந்த படிப்புகளிலிருந்து ஆறு சைக்கோமோட்டர் நிலைகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்தையாவது அதே வழியில் கொடுங்கள் அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல ஆனால் உங்களுக்குத் தெரிந்த எதையும் மன உணர்வு டொமைன் மற்றும் சைக்கோமோட்டர் டொமைனின் ஆறு நிலைகளில் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடிந்தால் இந்த இரண்டு களங்களைப் பற்றிய அடிப்படை புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அடுத்த யூனிட்டில் தொகுப்பு முறையியல் கடைசி நிலை பற்றி பார்ப்போம் யூனிட் 15 இல் நாம் தொகுப்பு முறை இயலின் வகைப்பாட்டியல் அட்டவணை முக்கியத்துவம் பார்க்கவும் விளைவுகளை மதிப்பீடு செய்ய அறிவுறுத்தல் மத்தியில் சீரமைப்பு அடைவதற்கான தன்மை பற்றியும் முக்கியத்துவம் குறித்தும் புரிந்துகொள்ள போகிறோம் ஆகவே ஒரு அட்டவணையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அதில் உங்கள் முடிவுகளை எழுதுவது மதிப்பீட்டை வடிவமைத்தல் மற்றும் திட்டமிடல் அறிவுறுத்தல் ஆகியவற்றை நீங்கள் திட்டமிடுவதற்கு பெரிதும் உதவும் எனவே எங்கள் அடுத்த அலகு அதன் மையமாக இருக்கும் மிக்க நன்றி